வணக்கம் நான் ஐஐடி கான்பூரைச் சேர்ந்த ஜெயந்த சாட்டர்ஜி சேவைகளை நிர்வகித்தல் சேவை வணிகத்தில் சமகால சிக்கல்கள் மற்றும் சேவைத் தத்துவம் அனைத்து வணிகங்களையும் எவ்வாறு பாதிக்கிறது என்பதைப் பற்றி நான் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன் இந்த தலைப்பில் இந்த தொடர் அமர்வுகளில் நாங்கள் மாறி மாறி ஒருங்கிணைந்த மாறுபட்ட பயன்முறையைப் பயன்படுத்தப் போகிறோம் எனவே நாம் வரிசையாக மாறுபட்ட ஒன்றிணைப்பு மாறுபட்ட ஒருங்கிணைப்பு ஆகியவற்றிற்கு செல்வோம் முதல் வாரத்தில் நாங்கள் ஒரு மாறுபட்ட பார்வையை எடுத்தோம் சேவை வணிகத்தின் தன்மையைப் புரிந்துகொள்ள பெரிய கேன்வாஸை உருவாக்கினோம் இது ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் ஒரு நிலை சேவை வணிகக் கருத்துகள் எவ்வாறு முன்னேறி வருகின்றன என்பதையும் அனைத்து வணிகத்திற்கும் ஒரு தத்துவமாக சேவையின் தற்போதைய மாறும் கருத்து மற்றும் பலவற்றைப் பார்த்தோம் கடைசி இரண்டு அமர்வுகளில் இரண்டாவது வாரத்தில் நாம் இப்போது ஒன்றிணைக்க ஆரம்பித்தோம் ஒரு சேவையை உருவாக்கும் பல்வேறு கூறுகளை நாங்கள் பார்த்தோம் கட்டுமானத் தொகுதிகளை நாங்கள் புரிந்து கொண்டோம் எனவே தற்போதுள்ள எந்தவொரு சேவையையும் நாம் பகுப்பாய்வு செய்யலாம் அல்லது கட்டிடத் தொகுதிகளை மறுசீரமைப்பதன் மூலம் ஒரு புதிய சேவையை உருவாக்கலாம் சேவையின் மலர் போன்ற சில கட்டடக்கலை மாதிரிகளையும் நாங்கள் பார்த்தோம் தற்போதுள்ள சேவையில் புதுமையை ஊக்குவிக்க ஒரு புதிய சேவையை உருவாக்க அந்த சேவை கூறுகளை ஒன்றாக இணைப்பதற்கான கட்டமைப்புகளை இது வழங்குகிறது சேவையின் சில குறிப்பிட்ட குணாதிசயங்கள் அந்த குணாதிசயங்களால் இடுகையிடப்படும் சவால்கள் மற்றும் மேலாண்மை உத்திகள் மற்றும் செயல்முறைகள் மூலம் அந்த சவால்களை நாங்கள் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் என்பதை நாம் கொஞ்சம் ஆழமாக ஆராய உள்ளோம் சேவையின் இந்த பரிமாணங்களை முந்தைய ஆண்டுகளில் கடந்த நூற்றாண்டில் அல்லது அதற்கு முந்தையதாக இருக்கலாம் என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் நிலையற்ற தன்மை அல்லது அழிந்துபோகும் தன்மை காரணமாக சேவைகள் பெரும்பாலும் தாழ்ந்த பொருட்களாக கருதப்படுகின்றன ஆனால் நிச்சயமாக இன்று நான் ஏற்கனவே முன்னதாக விவாதித்தபடி அந்தக் கருத்துக்கள் ஒரு புதிய கட்டமைப்பால் மாற்றப்படுகின்றன அவை எல்லா வணிகங்களுக்கும் ஒரு தர்க்கமாகப் பயன்படுத்தப்படலாம் ஆனால் எந்தவொரு சேவை அல்லது பெரும்பாலான சேவைகளின் இந்த பண்புகளை நாம் படிக்க வேண்டும் அசையாமை பன்முகத்தன்மை பிரிக்க முடியாத தன்மை மற்றும் அழிந்துபோகும் தன்மை ஆகியவற்றின் சுருக்கம் பெரும்பாலும் IHIP அல்லது IHIP என்று அழைக்கப்படுகின்றன தொட்டுணர இயலாமை என்பது தொடுதல் உணர்தல் சேமிப்பு அல்லது போக்குவரத்து இல்லை மற்றும் பன்முகத்தன்மை என்பது அனுபவ ரீதியாக ஒவ்வொரு சேவை நிகழ்வும் தனித்துவமானது இது ஒவ்வொரு நுகர்வோருக்கும் மற்றும் ஒரே நுகர்வோருக்கும் கூட தனித்துவமானது சேவை நிகழும் ஒவ்வொரு முறையும் அது தனித்துவமாக இருக்கலாம் உதாரணமாக சோப்பு ஒரு உறுதியான பொருட்களின் உதாரணம் நீங்கள் சோப்பைத் தொட்டாலும் உணர்ந்தாலும் அனுபவித்தாலும் இன்று அல்லது ஒரு மாதத்திற்குப் பிறகு அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ அது அப்படியே இருக்கும் அதேசமயம் உங்களுடன் ஒப்பிடுகையில் ஒரு இசைத் துண்டு என் மனதில் வேறுவிதமான உணர்ச்சிகளைத் தூண்டலாம் அல்லது ஒரு பண்டிட் பீம்சென் ஜோஷியிடமிருந்து வந்த அதே பஜனை எனக்கு இன்று காலையில் ஏதாவது ஒன்றை அர்த்தப்படுத்தலாம் என் மனதின் மற்றொரு சட்டத்தில் 10 நாட்களுக்குப் பிறகு இது முற்றிலும் மாறுபட்ட உணர்ச்சிகளைத் தூண்டலாம் மற்றும் அனுபவம் தர ரீதியாக வேறுபட்டிருக்கலாம் இந்த உறுதியற்ற தன்மை மற்றும் பன்முகத்தன்மை பலவிதமான மாறுபாடுகளை உருவாக்குகிறது வெளிப்படையாக இது தரநிலைகளைப் பராமரிப்பது வித்தியாசமான சூழ்நிலைகளில் நல்லதாக இருக்கும் செயல்முறைகளை உருவாக்குவது போன்ற நிர்வாகச் சவாலை உருவாக்குகிறது செயல்முறைகள் சேவையில் சில புள்ளிகள் ஒரு செயல்முறையாக கருத்தரிக்கப்படும்போது இந்த பிரிக்கமுடியாத பண்புகளைக் கொண்டுள்ளது அதாவது உங்கள் ஹேர்கட் போன்ற ஒரு நபரிடமிருந்து மற்றொரு நபருக்கு வரும் சேவை குறிப்பாக மக்கள் செயலாக்க சேவைகளில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் சேவை நடைபெறுகிறது அதனால் முடி வெட்டுதல் முடிதிருத்தும் சேவை மற்றும் நீங்கள் அனைவரும் ஒரே நேரத்திலும் இடத்திலும் இருக்கிறீர்கள் இது பிரிக்க முடியாதது இந்த வரம்புக்கு அப்பாற்பட்ட புதிய தொழில்நுட்ப அனுபவங்கள் உள்ளன உதாரணமாக இசையை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து வழங்கலாம் உதாரணமாக இந்த அமர்வு பதிவு செய்யப்படுகிறது மேலும் நீங்கள் அதை பார்க்கவும் அனுபவிக்கவும் மீண்டும் மீண்டும் பல முறை வேறு இடத்தில் வெவ்வேறு கால கட்டத்தில் பார்க்கவும் முடியும் ஆனால் வேறு பல சந்தர்ப்பங்களில் சேவை அழியக்கூடியது எனவே இந்த மாலை நிகழ்ச்சிக்கான திரைப்பட டிக்கெட் பயன்படுத்தப்படாவிட்டால் அந்த இருக்கை காலியாக இருக்கும் மேலும் இன்று மாலை வரை படம் பார்க்கும் வாய்ப்பு போய்விடும் அதனால் டிக்கெட் வைத்திருக்கும் நபருக்கு ஒதுக்கப்பட்ட திறன் ஒரு வகையில் வீணாகி அழிந்து போய்விட்டது விமான சேவை இருக்கைக்கும் இதேதான் நடக்கும் சீட் அந்த சேவை வாய்ப்பை ஆக்கிரமிக்கவில்லை என்றால் விமானம் புறப்படும் அந்த சேவை வணிகம் உடனடி அழியக்கூடிய பண்டமாக மாறும் இப்போது இந்த பண்புகள் இந்த உறுதியற்ற தன்மை பன்முகத்தன்மை பிரிக்க முடியாத தன்மை மற்றும் அழிவுத்தன்மை ஆகியவை வெளிப்படையாக பல்வேறு சவால்களை உருவாக்குகின்றன மேலும் இந்த சவால்களை எதிர்கொள்ள ஒரு அமைப்பின் அணுகுமுறையின் ஒரு பகுதியை நாம் இன்று விவாதிக்க உள்ளோம் நாம் கொஞ்சம் பின்னோக்கிச் சென்றால் சேவைகள் என்பது ஒரு தரப்பினரால் மற்றொரு தரப்பினருக்கு வழங்கப்படும் பொருளாதார நடவடிக்கைகள் ஆகும் பொதுவாக நேரத்தை அடிப்படையாகக் கொண்ட நிகழ்ச்சிகளைப் பயன்படுத்துபவர்கள் இது பெறுபவர்களுக்குத் தேவையான முடிவுகளைக் கொண்டுவருவதற்கான நிலையற்ற அழிந்துபோகக்கூடிய இயல்பு ஆகும் நிதானமான இசையைக் கேட்ட பிறகு உங்கள் மனம் சற்று அமைதியாக இருக்கலாம் அல்லது இது வாடிக்கையாளருக்குச் சொந்தமான பொருட்களில் விரும்பிய முடிவைக் கொண்டுவரும் அது உங்கள் தலைமுடியாக இருக்கலாம் இது இப்போது ஒரு அழகான அச்சுடன் உரையாற்றப்படும் அல்லது உங்கள் துணிகளைப் போன்ற வேறு வேறு தயாரிப்புகளாக இருக்கலாம் சலவை மற்றும் பலவற்றால் சுத்தமாக நன்றாக அழுத்தப்பட்ட தொகுப்பாக மாற்றப்படலாம் எனவே ஒரு நபருக்கு நபர் சேவை அல்லது மக்கள் கவனம் செலுத்தும் சேவை என நாம் பெறுபவருக்கு வழங்கப்படும் சேவைகள் அல்லது அது பொருள் சார்ந்த சேவையாக இருக்கலாம் சேவையின் மற்ற முக்கியமான புள்ளி மற்றும் உண்மையில் இந்த வரையறைகள் நான் ஏற்கனவே முந்தைய அமர்வில் குறிப்பிட்டுள்ள எங்கள் புத்தகத்திலிருந்து கடன் வாங்கப்பட்டது பணம் நேரம் முயற்சி சேவை வாடிக்கையாளர்களுக்கு ஈடாக அவர்கள் குறிப்பிட்ட மதிப்பைப் பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறார்கள் மேலும் இது ஒரு முக்கியமான புதிய பார்வை இந்த மதிப்பு தொழிலாளர் தொழில்முறை திறன்கள் வசதிகள் நெட்வொர்க்குகள் மற்றும் அமைப்புகள் ஆகியவற்றிலிருந்து பெறப்பட்டது இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான வார்த்தைகள் பொருட்கள் தொழிலாளர் தொழில்முறை திறன்கள் வசதிகள் நெட்வொர்க் ஆகியவற்றுக்கான அணுகலைப் புரிந்துகொள்ள முக்கியமான வார்த்தைகள் நாம் பல்வேறு உதாரணங்களை எடுத்துக் கொள்ளும்போது இந்த விஷயங்கள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பதைப் பார்ப்போம் ஆனால் இந்த கட்டத்தில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவை அனைத்தும் இந்த மதிப்பு பரிமாற்றம் அங்கு வாடிக்கையாளர் சில வளங்களையும் திறன்களையும் கொண்டுவருகிறார் மற்றும் சேவை வழங்குநர் சில திறன்கள் வசதிகள் நெட்வொர்க்குகள் மற்றும் ஒன்றாக இணைக்கப்பட்ட இயற்பியல் கூறுகளின் உரிமை மாற்றம் இல்லாமல் ஒரு புதிய தொகுப்பு மதிப்புகள் உருவாக்கப்படுகின்றன இந்த வரையறை நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் மற்றும் இந்த வரையறை என்பது எங்கள் மேலோட்டமான வரையறை ஆனால் அதற்குள் நாம் இப்போது சவால்களை பதிவு செய்யும் சேவையின் IHIP பண்புகள் மற்றும் அவற்றை எவ்வாறு நிர்வகிக்கிறோம் என்று பார்க்கிறோம் முந்தைய புள்ளியின்படி பொருட்கள் தொழிலாளர் தொழில்முறை திறன்கள் வசதிகள் நெட்வொர்க்குகள் மற்றும் பலவற்றை நாம் கொண்டுள்ளோம் மேலும் மக்களிடம் மக்கள் செயல்திறன் அல்லது பொருட்களின் மையப்படுத்தப்பட்ட செயல்திறன் பற்றிய நிகழ்ச்சிகள் எங்களிடம் உள்ளன அனைத்து சேவைகளும் புரிந்து கொள்ள இந்த இரண்டு முக்கிய பரிமாணங்களைக் கொண்டிருக்கும் அதாவது தொடு புள்ளிகளின் எண்ணிக்கை இருக்கும் மற்றும் அந்த தொடு புள்ளிகள் ஒரு ஓட்டமாக ஒன்றாக இணைக்கப்படும் மேலும் தொட்டுணரமுடியாத தன்மையை பன்முகத்தன்மையை நிர்வகிக்க தொடு புள்ளிகளின் தன்மையையும் இந்த ஓட்டத்தின் தன்மையையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சேவை வழங்குநருக்கும் சேவை நுகர்வோருக்கும் இடையிலான தொடர்பின் எந்தப் புள்ளியும் ஒரு தொடு புள்ளியாகும் சேவை மலரின் முந்தைய மாதிரியை நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அனைத்து இதழ்கள் மற்றும் மையப்பகுதி அனைத்தும் வெவ்வேறு வகையான தொடு புள்ளிகளை உள்ளடக்குகின்றன இங்கே சேவையை அணுகும் ஒரு நபர் உணரும் அனைத்தும் உறுதியான கூறுகளின் தொகுப்பாகும் கிளாசிக்கல் பாராயணத்தைக் கேட்கும்போது உங்கள் மனதில் எழுந்த உணர்ச்சி உண்மையில் சேவையின் முக்கிய மதிப்பு ஆனால் அந்த முக்கிய மதிப்பு ஒலியின் தரம் இயந்திரத்தின் வகை அல்லது அரங்கத்தின் வகையைப் பொறுத்தது இது அனுபவத்திற்கான உங்கள் கட்டமைப்பாகும் அறையின் ஒலியியல் அல்லது ஆடிட்டோரியம் ஒலி அமைப்பு மற்றும் தொழில்நுட்ப திறன் இவை அனைத்தும் வெவ்வேறு உறுப்பு கூறுகள் அவை உறுதியற்ற அனுபவத்தைச் சுற்றி உள்ளன அசைவற்ற தன்மையின் காரணமாக அந்த உறுப்பு கூறுகளுக்கு நாங்கள் அதிக கவனம் செலுத்துகிறோம் ஏனெனில் நுகர்வோர் மனதில் அந்த உறுதியான பல கூறுகள் மற்றும் தொடு புள்ளி குணங்கள் பெரும்பாலும் உறுதியற்ற அனுபவத்திற்கான ப்ராக்ஸியாக செயல்படுகின்றன இதேபோல் இந்த வெவ்வேறு தொடு புள்ளிகளை இணைக்கும் இந்த சேவை ஓட்டமும் நன்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும் ஏனென்றால் காட்சிப்படுத்தல் செயல்முறை பெரும்பாலும் சாத்தியமான தோல்வி எங்கு இருக்கக்கூடும் சாத்தியமான இடையூறுகள் இருக்கக்கூடும் தரத்தின் சீரழிவு ஏற்படலாம் என்பதை நமக்கு அடிக்கடி சொல்லும் எனவே ஓட்டம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அல்லது விண்வெளியில் அடிப்படையில் தொடு புள்ளிகள் எவ்வாறு ஒன்றாக வருகின்றன இது பல்வேறு தொடு புள்ளிகளில் வாடிக்கையாளரின் சேவையின் அனுபவத்தைக் காட்டும் வரைபடமாக அது கருதுகிறது இது ஒரு சுவாரஸ்யமான ப்ளூ பிரிண்ட் ஆகும் இது ஏற்கனவே பயன்படுத்தப்பட்டுவிடும் இது ஒரு ஹோட்டலில் ஒரு இரவு தங்குவதற்கான உங்கள் முழு அனுபவத்தையும் காட்டுகிறது டச் பாயிண்டுகள் அல்லது ஹோட்டலுக்கு வருகை தருவது பைகளை பெல் நபரிடம் ஒப்படைப்பது நீங்கள் முன் மேசையில் சோதனை செய்கிறீர்கள் நீங்கள் அறையை அணுகுகிறீர்கள் மற்றும் பைகளைப் பெறுதல் உங்கள் மழை மற்றும் தூக்கம் இவை அனைத்தும் டச் பாயிண்டுகள் சேவை நிகழ்வுகள் ஆகும் ஒட்டுமொத்தமானது வேறுபட்ட உறுதியற்ற அம்சங்களால் ஆதிக்கம் செலுத்தும் ஒரு உறுதியற்ற கனமானது எனவே ஹோட்டல் தங்குமிடத்தின் மொத்த அனுபவம் ஒரு அனுபவம் ஆகும் ஆனால் அந்த தொடர்ச்சி தொடர்கள் மூலம் அந்த அனுபவம் நிகழ்கிறது மற்றும் இந்த தொடு புள்ளிகள் ஒரு ஓட்டமாக இணைக்கப்பட்டுள்ளது நாங்கள் விவாதித்தபடி முன் கட்டத்தில் இருக்கும் ஓட்டம் அல்லது புலப்படும் பகுதி என்று தொடர்பு வரிக்கு மேலே நாம் அழைப்பது வெவ்வேறு பின் நிலை நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு உள்கட்டமைப்புகளால் ஆதரிக்கப்படுகிறது அவை மேலும் பின் முனையில் கூட உள்ளன ஆனால் இந்த நேரத்தில் நாம் தொடு புள்ளிகளை எவ்வாறு அடையாளம் காண முடியும் மற்றும் அவற்றை எவ்வாறு ஒரு ஓட்டத்தில் இணைக்க முடியும் என்பதைப் புரிந்துகொள்வதில் கவனம் செலுத்தப் போகிறோம் மிக முக்கியமாக அந்த தொடு புள்ளிகள் மற்றும் சேவைகளின் ப்ளூ பிரிண்ட்டை நாம் எப்படி வரைபடமாக்கலாம் அல்லது உருவாக்கலாம் அதில் என்ன நன்மை இருக்கிறது நான் சொல்லிக்கொண்டிருந்த நன்மை எங்களுக்கு வேண்டும் சோப்பு ஒரு நிலையான நுகர்வோர் எதிர்வினையை வழங்கும் என்று எங்களுக்குத் தெரியும் ஆனால் சேவையில் அசையாமை மற்றும் பன்முகத்தன்மை காரணமாக அது மாறலாம் ஆனால் இயக்கவியலை நாம் நிர்வகிக்க வேண்டும் எனவே நாம் சில நங்கூர புள்ளிகளை அல்லது சில நிலையான புள்ளிகளை அல்லது சில உறுதி செய்யப்பட்ட தரங்களை உருவாக்க வேண்டும் அவை மீண்டும் மீண்டும் செய்யப்படலாம் சேவை ரோல்களை உருவாக்குவதன் மூலம் அதன் ஒரு அம்சத்தை நாங்கள் விவாதித்துள்ளோம் மேலும் ஒவ்வொரு ரோல் பிளேயருக்கும் ஸ்கிரிப்ட்களை உருவாக்குகிறோம் ஆனால் நீங்கள் ஆழமாகச் செல்ல விரும்பினால் தொடு புள்ளிகள் மற்றும் ஓட்டத்தில் அவற்றின் இணைப்பு எவ்வாறு ஒன்றாக உள்ளது என்பதைப் புரிந்துகொள்வது மிகவும் முக்கியம் நாம் நிலையான மற்றும் கட்டாய பயனர் அனுபவத்தை வழங்க முடியும் மற்றும் உலகளாவிய வலை மூலம் இன்றைய உலகில் அதை புரிந்து கொள்ள முடியும் UB ட்விட்டர்கள் தகவல் மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சாதனங்களை வழங்குகிறது அதே சேவைக்கான தொடு புள்ளிகளின் எண்ணிக்கை மேலும் மேலும் அதிகரித்து வருகிறது எனவே உணவகத்தைப் பற்றி நாங்கள் விவாதித்த அதே அனுபவம் இப்போது பல சேவைகள் இருக்கலாம் அவை தொலைபேசி அல்லது இணையம் வழியாக உணவகத்தைத் தேர்ந்தெடுப்பதற்கு முன்பதிவு செய்வதற்கு முன்பதிவு செய்வதற்காக சில மெனுக்களைத் தேர்ந்தெடுத்து அந்த சில உணவக தேடல் சேவைகளில் சில முன்பதிவு சேவைகளைப் பயன்படுத்துகின்றன இந்த தொடு புள்ளிகள் மற்றும் ஓட்டம் தொடு புள்ளிகள் தொடு புள்ளிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் மலர் பெரும்பாலும் பல பக்கங்களாக மாறுவதையும் நேரியல் ஓட்டத்தை விட சிக்கலான நெட்வொர்க்கை உருவாக்குவதையும் கவனிக்க இங்கே முக்கிய புள்ளி உள்ளது அந்த வழக்கில் வெளிப்படையாக எங்கள் சவால்கள் நீடித்த நல்ல உணர்வை உருவாக்க உறுதியான சேவைகளை எவ்வாறு இணைப்பது அதாவது சேவை நிகழ்வு முடிந்த பிறகும் நாம் நினைவுகூரும்போதும் அந்த சேவையைப் பற்றி மற்றவர்களிடம் பேசும்போதும் கூட நாம் தொடர்ந்து நன்றாக உணர முடியும் சேவை வணிகத்திற்கு அந்த பரிந்துரை தேவை அந்த நேர்மறை வாய் வார்த்தை இது ஒரு நீடித்த நல்ல உணர்வை உருவாக்குகிறது அது நம்பிக்கை மிகவும் இறக்குமதி என்று நம்புவதற்கு வழிவகுக்கும் சவாலானது இந்த நீடித்த தொடர்ச்சியான நல்ல உணர்வை எவ்வாறு உருவாக்குவது என்பது பல தொடு புள்ளிகளிலிருந்து தொடர்ச்சியான உறுதியற்ற உணர்வுகளிலிருந்து நம்பிக்கை நம்பிக்கைக்கு வழிவகுக்கிறது ஏனெனில் இறுதியில் நாம் வாய் வார்த்தையை விரும்புகிறோம் இறுதியில் நாங்கள் வக்காலத்து வாங்க விரும்புகிறோம் மீண்டும் வாங்கவும் மற்றும் வக்காலத்து உருவாக்கவும் விரும்புகிறோம் எனவே உறுதியற்ற சவாலை எதிர்கொள்ள பல வழிகள் உள்ளன நிரூபிக்கப்பட்ட அணுகுமுறைகளின் சுருக்கமான கண்ணோட்டத்தை இப்போது நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகிறேன் உதாரணமாக மிகத் தெளிவான தகவல்களை வழங்கி ஊடாடும் படத்தைப் பயன்படுத்தவும் தகவல் மற்றும் தகவல்தொடர்பு தொழில்நுட்பம் தொலைக்காட்சி கிடைப்பது உங்கள் மொபைல் போனில் கூட தொலைக்காட்சி பரிமாற்றம் கிடைப்பதால் இது இன்னும் எளிதாகிவிட்டது மற்றும் சேவையை உறுதியானதாக மாற்ற பிராண்ட் ஐகான்கள் சொல்வது போன்ற பல கருவிகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாங்கள் பல்வேறு வகையான சங்கம் உடல் பிரதிநிதித்துவம் ஆவணங்கள் மற்றும் காட்சிப்படுத்தல் ஆகியவற்றைப் பயன்படுத்துகிறோம் உங்களால் இதைச் சிறப்பாகச் செய்ய முடிந்தால் நாங்கள் நேர்மறை வாய் வார்த்தையை உருவாக்குகிறோம் நாம் இப்போது வைரல் மார்க்கெட்டிங் என்று அழைக்கும் நாட்களில் நான் இப்போது ஒரு கண்ணோட்டத்தை மட்டுமே கொடுக்கப் போகிறேன் நாங்கள் தொடரும்போது இந்த அம்சங்களைப் பற்றி மேலும் மேலும் விவாதிக்கப் போகிறேன் எனவே வைரல் மார்க்கெட்டிங் போன்ற ஏதாவது ஒரு சொல் இந்த கட்டத்தில் கொஞ்சம் தெரிந்திருக்கவில்லை என்றால் கவலைப்பட வேண்டாம் அமர்வு மற்றும் இந்த நாட்களுக்குப் பிறகு நீங்கள் நிச்சயமாக சென்று தேடலாம் பல்வேறு தேடுபொறிகள் மூலம் நீங்கள் வலையில் அறிவின் செல்வத்தைப் பெறலாம் ஆனால் இந்தப் புள்ளிகள் அனைத்தையும் நாம் இன்னும் விரிவாக விளக்குவோம் இந்த கட்டத்தில் நாம் இருக்கும் முக்கிய விஷயம் என்னவென்றால் அது உறுதியற்றதாகும் உறுதியான வரிசைகள் உருவகங்கள் எடுத்துக்காட்டுகள் படங்கள் ஆகியவற்றை நாங்கள் உருவாக்குகிறோம் இது ஒரு நீடித்த நல்ல உணர்வை உருவாக்குகிறது இது சேவையின் நுகர்வுக்குப் பிறகு ஒரு நல்ல எதிர்வினை அபிப்ராயம் அனுபவத்தை உருவாக்க நாங்கள் உணர விரும்புகிறோம் ஆனால் ஒருவர் சேவை அமைப்பிற்கு வருவதற்கு முன்பே ஒருவர் திரைப்பட ஆடிட்டோரியம் அல்லது திரைப்பட மண்டபத்தை அடைவதற்கு முன்பே பங்குகளை உருவாக்கும் ஒரு விளம்பரத்தை உருவாக்க விரும்புகிறோம் அது நகைச்சுவையானது அது கட்டாயமானது தனித்துவமானது முன் நுகர்வு தொடர்பு இரண்டையும் நீங்கள் இங்கே பார்க்க முடியும் சேவை அனுபவத்தின் போது தொடர்பு மற்றும் தொடு புள்ளிகள் மற்றும் சேவை நிகழ்வுக்குப் பிறகு தொடர்பு அல்லது ஒட்டுமொத்த நல்ல உணர்வு நல்ல சேவைகள் அனுபவம் ஆகியவற்றை உருவாக்குவது மிகவும் முக்கியம் இது சில நிலையான நங்கூர புள்ளிகளை உருவாக்குவதற்கான உறுதியற்ற பன்முகத்தன்மைக்கான எங்கள் பதில் இது பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஒரு நல்ல அனுபவத்தை உருவாக்கும் இவை எவ்வாறு செய்யப்படும் என்பதை விரிவாகப் பார்ப்போம் ஆனால் தகவல்தொடர்புகளில் இந்த சமிக்ஞைகளை நாங்கள் எவ்வாறு வலுப்படுத்துகிறோம் என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளைக் காண்பிப்பதன் மூலம் இன்று நான் முடிவுக்கு வருகிறேன் இது கூரியர் சேவையின் சில விளம்பரம் மற்றும் சேவைகளை வழங்குபவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள் அவர்களின் ஆர்வம் சிறப்பிக்கப்படுகிறது ஹைலைட் செய்யப்பட்ட வளையங்கள் வழியாக ஜம்பிள் செய்வதை நீங்கள் இங்கே பார்க்க முடியும் உபகரணங்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளன மிகவும் நிலையான வண்ணத் திட்டம் பயன்படுத்தப்படுகிறது இதனால் அது மீண்டும் மீண்டும் அதே படத்தில் மீண்டும் மீண்டும் அழைக்கப்படுகிறது எனவே ஒருமுறை ஒரு நல்ல உணர்வு உருவாக்கப்பட்டது பிறகு இந்த லோகோ இந்த வண்ணத் திட்டம் எல்லாம் மீண்டும் மீண்டும் செய்யப்பட வேண்டும் வாடிக்கையாளரின் மனதில் அனுபவத்தின் நேர்மறையை மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டும் கவர்ச்சிகரமான தகவல்தொடர்பு உரையை உருவாக்க நீங்கள் மற்ற சுவாரஸ்யமான விஷயங்களை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் மக்கள் அல்லது முக்கிய வேறுபாடு என்பதை முன்னிலைப்படுத்த முயற்சி செய்கிறீர்கள் ஏனெனில் இந்த சேவையானது தொடு புள்ளியில் அணுகுமுறையால் புத்திசாலித்தனத்தால் அல்லது சேவை வழங்குநரின் கடினத்தன்மையால் உறுதியாகிறது எனவே உங்கள் மக்களை முன்னிலைப்படுத்துவது வாடிக்கையாளருக்கு முக்கியம் மற்றும் உங்கள் சொந்த பணியாளர்கள் சேவை பணியாளர்களைப் பயிற்றுவிப்பதற்கும் மேம்படுத்துவதற்கும் மக்கள் தர வேண்டிய தரத்தை முன்னிலைப்படுத்துவது மிகவும் முக்கியம் எனவே நீங்கள் இங்கே பார்ப்பது போல் சேவை அனுபவத்திற்காக ஒரு வகையான மாற்று உறுதியாக செயல்படும் தொடர்ச்சியான படங்கள் மற்றும் செய்திகளை நீங்கள் உருவாக்க வேண்டும் இது ஒரு சாராம்சத்தில் உறுதியற்றதாக இருக்கும் தொலைக்காட்சி விளம்பரங்கள் மூலம் வெளிப்புற விளம்பரங்கள் மூலம் விளம்பரங்களை அச்சிட நீங்கள் அதை மீண்டும் செய்யலாம் ஒரு நிலையான செய்தியை உருவாக்குங்கள் மனித தேவைகள் ஒரு வரிசைமுறையில் எவ்வாறு ஏற்பாடு செய்யப்படுகின்றன என்பதை பல்வேறு தேவைகளை மனதில் வைத்து இதைச் செய்ய வேண்டும் எவ்வாறாயினும் உணர்ச்சிகள் கட்டமைக்கப்பட்டவை இது ஒரு நேர்மறையான அபிப்ராயத்தை உருவாக்குகிறது வாடிக்கையாளரை எவ்வாறு பச்சாத்தாபத்துடன் புரிந்துகொள்ள முயற்சிப்பது நாளுக்கு நாள் நமது பதிலை எவ்வாறு நம்பகமான உதாரணமாக மாற்ற முடியும் அடுத்தடுத்த அமர்வுகளில் நாம் எடுத்துக்கொள்வோம்